13ஆம் பொதுமைப்படுத்தலைக் காண்போம் முதலில் பொதுமைப்படுத்தலைப் படிக்கிறேன் பின்னர் அதைப் புரிந்துகொள்ள உங்களுக்கு உதவுவேன் நீங்கள் சிண்டாக்மேடிக் அல்லது பாரடிக்மேடிக் போன்ற சொற்களைக் கண்டறிய முயற்சிக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் GEN13 சொல்வதைக் காண்போம் இரண்டு எதிரெதிர் செமாண்டிக் டெர்ம்களைக் கொண்ட ஒரு வகையைக் கொடுத்தால் சிம்பிளர் வேல்யூவின் வடிவம் மற்ற டெர்ம் ஐ விட காம்ப்ளக்ஸாக இருக்காது என்று கூறுகிறது நீங்கள் இதனை பல முறை படிக்க வேண்டும் அப்போது அப்போசிங் செமாண்டிக் டெர்ம் சிம்பிளர் வேல்யூ அல்லது காம்ப்ளக்ஸ் வேல்யூ போன்ற சொற்களைப் பற்றி தெளிவு பெறுவீர்கள் எனவே எது சிம்பிளர் வேல்யூவைக் கொண்டுள்ளது எது காம்ப்ளக்ஸ் வேல்யூவைக் கொண்டுள்ளது என்பதை எப்படி புரிந்துகொள்வது நீங்கள் நினைவுகூர முடிந்தால் முந்தைய அமர்வுகளில் ஒன்றில் ஓவர்ட் மற்றும் ஸீரோ அஃபிக்ஸ் பற்றி பேசினோம் tree trees போலவே வெளிப்படையான மொழிகளும் உள்ளன s என்பது வெளிப்படையானஓவர்ட் ப்ளூரல் மார்க்கராகும் ஆனால் நீங்கள் sheep sheep என்று சொல்லும்போது வெளிப்படையான ப்ளூரல் மார்க்கரை உண்மையில் காணவில்லை எனவே அது ஸீரோ ஆகும் இது ஒரு ப்ளூரல் மார்ஃபிமைக் கொண்டிருந்தாலும் அது ஸீரோவாகக் மார்க் செய்யப்பட்டதாகவே கருதப்படுகிறது அல்லது அது ஸீரோவாகக் குறிக்கப்பட்ட ப்ளூரல் அஃபிக்ஸ் ஆகக் கருதப்படுகிறது மேற்பரப்பில் அந்த அர்த்தத்தில் இது அஃபிக்ஸைக் கொண்டிருக்கவில்லை ஆனால் அது செமாண்டிக்ஸ் அல்லது அர்த்தத்தில் ப்ளூரலைசேஷனைக் கொண்டுள்ளது ஃபார்ம்வடிவம் மற்றும் மீனிங்அர்த்தம் விசயத்தில் பைனரி பிரிவு 1 மற்றும் 0 பற்றி பேசினோம் Tree trees என்பதில் வடிவம் 1 அர்த்தம் 1 பெறுகிறது ஆனால் sheep sheep என்பதில் வடிவம் 0 ஐப் பெறுகிறது டிவிஷனைப் பொறுத்தவரை அர்த்தம் 1ஐப் பெறுகிறது பொதுமைப்படுத்தல் எண் 13 ஐப் புரிந்து கொள்ள இங்கே திரையில் உள்ள தரவைப் பாருங்கள் இங்கு 3 மொழிகள் உள்ளன ஆங்கிலம் Pangasinan Swahili இந்த 3 மொழிகளிலும் ப்ளூரலைசேஷன் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் முந்தைய ஸ்லைடுகளில் அல்லது முந்தைய அமர்வுகளில் வேறு சில சான்றுகளையும் படித்தோம் ஆங்கிலத்தில் சான்றாக chicken மற்றும் chickens இவற்றில் வெளிப்படையான ப்ளூரல் மார்க்கர் உள்ளது Pangasinan மொழியைப் பொறுத்தவரை சிங்குலர் சிக்கன் manok manok எனப்படுகிறது இதன் ப்ளூரல் வடிவம் manok ஆகும் இது முற்றிலும் வேறுபட்டது சிங்குலரில் மார்ஃபிம்களின் எண்ணிக்கை அதிகம் பன்மை விசயத்தில் உண்மையில் மார்ஃபிம்களில் ஒன்றை விடுகிறீர்கள் மறுபுறம் Swahili மொழி உள்ளது மார்ஃபாலஜி அடிப்படையில் அதன் வடிவங்கள் வேறுபட்டவை ஃபோனாலஜிகல் அடிப்படையிலும் வேறுபட்டவை m tu என்பது 'man' மற்றும் wa tu என்பது 'men' இதில் m மார்ஃபிம் wa என்று மாறுகிறது நம்மிடமுள்ள இந்த 3 வகையான மார்ஃபிம்களை மனதில் வைத்து இப்போது 13ஆம் பொதுமைப்படுத்தலை அணுகுவோம் இது என்ன கூறுகிறது இரண்டு எதிரெதிர் செமாண்டிக் டெர்ம்களைக் கொண்ட ஒரு வகையை வழங்கியதாகக் கூறுகிறது chicken மற்றும் chickens இவை எதிர் செமாண்டிக் டெர்ம்கள் ஆகும் ஒன்று சிங்குலர் மற்றொன்று ப்ளூரல் இதில் என்ன நடக்கும் சிம்பிளர் வேல்யூவின் வடிவம் மற்ற வடிவத்தை விட காம்ப்ளக்ஸாக இருக்காது இங்குள்ள சிம்பிளர் வேல்யூ என்ன சிம்பிளர் வேல்யூ chicken ஆகும் இதில் காம்ப்ளக்ஸ் என்ன ஒரு மார்ஃபிம்ஐச் சேர்ப்பதால் chickens ஆகிறது சிம்பிளர் வேல்யூவின் வடிவம் மிகவும் காம்ப்ளக்ஸ் வேல்யூ கொண்டதைப் போல காம்ப்ளக்ஸானது அல்ல chicken மற்றும் chickens என்பதை ஒப்பிடும்போது எந்த வடிவம் சிம்பிளானது chicken என்பது சிங்குலர் வடிவம் எந்த வடிவம் காம்ப்ளக்ஸானது Chickens என்பது 2 மார்ஃபிம்களைக் கொண்ட காம்ப்ளக்ஸ் வடிவம் இந்த இரண்டு வடிவங்களையும் ஒப்பிட்டுப் பார்ப்பதில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் சிம்பிள் வேல்யூவைக் கொண்ட ஒன்று மற்றொன்றை விட காம்ப்ளக்ஸானதாகத் தெரியவில்லை chicken என்பதன் வேல்யூ சிங்குலர் யுனிட் இது chickens என்பதன் வேல்யூவை விட குறைவானதாகும் புரிந்து கொண்டீர்களா இப்போது இங்கே பட்டியலிட்டுள்ள பிற மொழியைப் போலவே இரண்டாவது மொழியிலும் இதைப் பயன்படுத்துங்கள் Pangasinan மொழியில் எது சிம்பிளர் வேல்யூ Chicken என்பதன் சிங்குலர் வடிவம் manok manok இதேபோல் chicken என்பதன் ப்ளூரல் வடிவம் manok எனவே இந்த இரண்டையும் ஒப்பிடும் போது ப்ளூரல் வடிவம் சிம்பிளானது மற்றும் சிங்குலர் வடிவம் காம்ப்ளக்ஸானது இங்குள்ள சிங்குலரின் வேல்யூவைக் காட்டிலும் ப்ளூரலின் வேல்யூ குறைவான சிக்கலுடையது எந்த வடிவம் சிம்பிளானது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் சிம்பிள் வேல்யூவைக் கொண்ட வடிவம் மற்ற வடிவத்தை விட காம்ப்ளக்ஸானதாக இருக்காது என்பது பொதுமைப்படுத்தலுக்கு முனைகிறது இருப்பினும் Swahiliஐப் பொறுத்தவரை கொஞ்சம் வித்தியாசமானது இங்கு man மற்றும் men ஆகிய இரண்டும் வெவ்வேறு ஃபோனாலஜிகல் மற்றும் மார்ஃபாலஜிகல் பிரதிநிதித்துவத்தைக் கொண்டுள்ளன மற்ற Bantuதெற்குநடு ஆப்ரிக்க மொழிகளும்கூட Bantu மொழிகளில் ஒன்றான Swahiliஐ கணக்கில் எடுத்துக்கொள்வோம் இங்கே என்ன நடக்கிறது சிங்குலர் மற்றும் ப்ளூரல் இரண்டும் அஃபிக்ஸ் ஆகியுள்ளன சிங்குலரில் m என்ற ப்ரிஃபிக்ஸையும் ப்ளூரலில் wa என்ற ப்ரிஃபிக்ஸ் உம் உள்ளது ஒரு குறிப்பிட்ட டெர்ம் இன் சிம்பிளர் வேல்யூ அல்லது காம்ப்ளக்ஸ் வேல்யூவின் சிம்பிளிசிட்டி மற்றும் காம்ப்ளக்ஸிட்டியை எவ்வாறு கண்டுபிடிப்பீர்கள் இதில் சிங்குலர் மற்றும் ப்ளூரல் இரண்டும் குறிக்கப்படுகின்றன எனவே வடிவத்தின் சிம்பிளிசிட்டி அர்த்தத்தின் சிம்பிளிசிட்டி இடையிலான தொடர்பை இவ்வாறு கூறலாம் மிகவும் சிம்பிளான வடிவத்தைக் கொண்ட ஒன்று குறைவான காம்ப்ளக்ஸ் வேல்யூவைக் கொண்டிருக்கும் ஆங்கிலத்தில் இதுவேறாக இருக்கிறது சிங்குலர் சிம்பிளானாது ப்ளூரல் காம்ப்ளக்ஸானது Pangasinan மொழியில் சிங்குலர் காம்ப்ளக்ஸானது ப்ளூரல் சிம்பிளானது Swahiliஇன் இரண்டு நிகழ்வுகளிலும் அஃபிக்ஸ் கள் உள்ளன எனவே இந்த வடிவத்தை எவ்வாறு பொதுமைப்படுத்துவது இங்கே கவனத்தில் கொள்ளவேண்டியது என்னவென்றால் Swahili விசயத்தில் குறைவான காம்ப்ளக்சிட்டியும் குறைவான காம்ப்ளக்ஸ் வடிவத்தையும் கொண்டிருக்கும் அதாவது man மற்றும் men இரண்டுமே சுவாஹிலி மொழியில் அஃபிக்ஸ்களைக் கொண்டிருப்பதைக் கருத்தில் கொண்டு எது மிகவும் சிம்பிளானது எது குறைவான சிம்பிளானது என்பதைக் கண்டறிய முடியாது 13ஆம் பொதுமைப்படுத்தலில் அப்படித்தான் வருகிறது இதை மீண்டும் படிப்போம் இரண்டு எதிரெதிர் செமாண்டிக் டெர்ம்களைக் கொண்ட ஒரு வகையை இங்கே கொடுத்துள்ளோம் Swahili விசயத்தில் ப்ளூரலுக்கான சான்றை நாம் எடுத்துள்ளோம் ஆனால் எதிர் செமாண்டிக் டெர்ம்கள் இருக்கும் மற்றொரு சான்றை உங்களுக்கு தருகிறேன் இங்கே Swahili தரவிலிருந்து மற்றொரு சொல்லை காண்போம் இது mi - ru இதன் அர்த்தம் 'to see' என்பதாகும் mi - nai இதன் அர்த்தம் 'to not see' என்பதாகும் இந்த விசயத்திலும் இது செமாண்டிக் ஆக இருக்கும்போது இரண்டு நிகழ்வுகளிலும் வெளிப்படையான அஃபிக்ஸ்களைக் காண்பீர்கள் இங்கே பொதுமைப்படுத்தல் என்னவென்றால் சிம்பிள் வேல்யூவைக் கொண்ட வடிவம் மற்ற டெர்ம் ஐ விட காம்ப்ளக்ஸானதாக இல்லை எனவே mi-ru சிம்பிளர் வேல்யூவாக இருந்தால் அது mi nai விட காம்ப்ளக்ஸானதாக இருக்கும் m tu சிம்பிளர் வேல்யூவாக இருந்தால் அது wa tuஐ விட காம்ப்ளக்ஸானதாக இருக்கும் chicken மற்றும் chickensஐப் பொறுத்தவரை chickenக்கு சிம்பிளர் வேல்யூ உள்ளது எனவே இது chickensஐக் காட்டிலும் குறைவான காம்ப்ளக்ஸானது சிம்பிளர் வேல்யூவைக் கொண்ட Manokஐ விட Manok manok மிகவும் காம்ப்ளக்ஸானது எனவே ஆங்கிலமும் Pangasinanஉம் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கின்றன ஆங்கிலத்தைப் பொறுத்தவரை காம்ப்ளக்ஸானது ப்ளூரலாக இருக்கும் Pangasinan விசயத்தில் காம்ப்ளக்ஸானது சிங்குலராக இருக்கும் ஆனால் இந்த டெர்ம் சிம்பிளர் வேல்யூவைக் கொண்டிருந்தால் அது மற்றொன்றை விட காம்ப்ளக்ஸானதாக இருக்கும் இப்போது பதினான்காவது பொதுமைப்படுத்தலுக்கு செல்வோம் அதற்கு முன் தயவுசெய்து பாராடிக்மடிக் மற்றும் சிண்டாக்மடிக் தொடர்பைப் படியுங்கள் இது தொடர்பான சில கேள்விகளை உங்களிடம் கேட்கும்போது நீங்கள் அதைப் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கும் பாராடிக்மடிக் மற்றும் சிண்டாக்மடிக் என்பது மார்ஃபாலஜிகல் டைபாலஜியில் விவாதித்த செமாண்டிக் உறவுகள் ஆகும் சிண்டாக்மடிக் உறவுகளில் என்ன நடக்கிறது இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் ஒரே சொற்றொடரில் இணைந்திருக்கக்கூடிய சொற்களுக்கு இடையில் சிண்டாக்மடிக் உறவுகள் நடக்கும் இது ஒன்றிணைந்தால் சொற்கள் ஒரு சிண்டாக்மடிக் தொடர்பாகக் கருதப்படும் பாராடிக்மடிக் தொடர்பில் அதே வகையிலுள்ள பிற சொற்களுடன் பதிலீடு சொற்களாக இருக்கும் சிறிது நேரத்திற்குப் பிறகு அதைப் பற்றி விரிவாகப் பார்ப்போம் இப்போது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த 2 செமாண்டிக் உறவுகளும் பிற்கால நிலையில் தேவைப்படலாம் இது பற்றி மிகவும் உறுதியாகத் தெரியவில்லை இந்த சிண்டாக்மடிக் மற்றும் பாராடிக்மடிக் விசயங்களுக்கு நாம் திரும்பி வருவோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இப்போது பதினான்காவது பொதுமைப்படுத்தலுக்கு செல்வோம் இங்கே அது அஃபிக்ஸ்களின் ஃப்ரீ வேர்ட் ஆர்டர் மொழிகளில் அரிதானது என்றும் ஒரு மொழியில் அவ்வாறு இருந்தால் அது ஒரு ஃபிக்ஸ்டு அஃபிக்ஸ் ஆர்டரையும் கொண்டுள்ளது என்றும் கூறுகிறது நீங்கள் நினைவுகூர முடிந்தால் சப்ஜெக்ட் வெர்ப் மற்றும் ஆப்ஜெக்ட் விசயங்களில் ஃப்ரீ மற்றும் ரிஜிட் வேர்ட் ஆர்டர்களைப் பற்றி நாம் பேசினோம் ஆகவே reduplicating எவ்வாறு வேலைசெய்கிறது மற்றும் செமாண்டிக் உறவுகளை எவ்வாறு எதிர்க்கிறது அல்லது மார்ஃபாலஜிகல் டைபாலஜிகல் பொதுமைப்படுத்தல் என்ற பிரிவின்கீழ் செமாண்டிக் டெர்ம்ஸ் எவ்வாறு ஆய்வு செய்யப்படுகின்றன என்பதை அறிந்த பிறகு இப்போது சொல் வரிசைக்குவேர்ட் ஆர்டர் செல்வோம் எனவே நாம் கையில் வைத்திருந்த முதல் 3 கருவிகளை நினைவு கூறுங்கள் மார்ஃபிம்களைத் தேர்ந்தெடுப்பதன் அடிப்படையில் டைபாலஜி பிரிவு மார்ஃபிம்களின் ஃபார்ம் மற்றும் மார்ஃபிம்களின் ஆர்டர் உள்ளது இப்போது நாம் சாய்ஸ் மற்றும் ஃபார்ம் பற்றி விவாதித்தோம் எனவே பொதுமைப்படுத்தல் 14 மார்ஃபிம்களின் ஆர்டருடன் தொடங்குகிறது மார்ஃபிம்களின் ஆர்டர் எவ்வாறு வேறுபடுகிறது மற்றும் டைபாலஜிகல் லிட்ரேச்சரில் அவை எவ்வாறு கணக்கிடப்படுகின்றன பதினான்காவது பொதுமைப்படுத்தல் என்பது அஃபிக்ஸ்களின் ஃப்ரீ ஆர்டர் இது மொழிகளில் அரிதானது பெரும்பாலானவற்றில் நீங்கள் அஃபிக்ஸ்களை எவ்வாறு ஃபிக்ஸ் செய்யவேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட ஆர்டர் உள்ளது நீங்கள் uneducated என்று கூறும்போது un என்பது ப்ரிஃபிக்ஸ் ed என்பது சஃபிக்ஸ் மற்றும் அதற்கான ஓர் ஒழுங்கு அங்கு உள்ளது ப்ரிஃபிக்ஸ் மூலச்சொல்லுக்கு முன்பு வருகிறது சஃபிக்ஸ் மூலச்சொல்லின் பின்னர் வருகிறது பொதுவாக இவ்வாறு நிகழ்கிறது உங்களிடம் பல சஃபிக்ஸ்கள் இருந்தால் அதில் ஒரு ஆர்டரும் உள்ளது பல மார்ஃபிம்களைக் கொண்ட சொல்லைக் காண்போம் dissatisfied என்பதில் dis என்பது ப்ரிஃபிக்ஸ் -ed என்பது சஃபிக்ஸ் ஆகும் ஆங்கிலத்தில் பல சஃபிக்ஸ்களைக் கொண்ட ஒரு சொல்லைக் காண்போம் இது மார்ஃபாலஜிகல் டைபாலஜிகல் ஆய்வு அல்லது மார்ஃபாலஜிகல் டைபாலஜிகல் லிட்ரேச்சரில் உள்ள பொதுமைப்படுத்தலைப் புரிந்து கொள்ள உதவும் ஆங்கிலத்தில் பல சஃபிக்ஸ்களைப் பற்றி சிந்திக்கும்போது professionally என்பதை எடுத்துக்கொள்வோம் இதில் மூலச்சொல் என்ன Profession என்பது மூலச்சொல் மேலும் al ly உள்ளன இதை மேலும் காம்ப்ளக்ஸாக்க விரும்பினால் un என்னும் ப்ரிஃபிக்ஸ் ஐ இணையுங்கள் unprofessionally ஆகிறது இப்போது ப்ரிஃபிக்ஸ் un சஃபிக்ஸ் al ly உள்ளது இங்கே 3 மார்ஃபிம்கள் உள்ளன அதற்கான ஒழுங்கு இருக்க வேண்டும் உங்களிடம் உள்ள 2 சஃபிக்ஸ்கள் கொண்டு professionallyal என்று சொல்ல முடியாது அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கு உள்ளதை இது தெரிவிக்கிறது இது போன்று எழுதினால் unprofessionallyal என்றாகும் இது மோசமான சொல்லாக இருக்கும் ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட ஆர்டர் அஃபிக்சேஷனைப் பின்பற்றி உள்ளது இது மிகவும் சிம்பிள் பொதுமைப்படுத்தல் ஆகும் அதாவது இணைப்புகளின் ஃப்ரீ ஆர்டர் மொழிகளில் அரிதானது பொதுமைப்படுத்தல் என்ன கூறுகிறது ஒரு மொழியில் இது இருந்தால் ஃபிக்ஸ்டு வேர்ட் ஆர்டரையும் கொண்டுள்ளது என்று கூறுகிறது இருப்பினும் வேறு வழியில் ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு ஃபிக்ஸ்டு வேர்ட் ஆர்டரைக் கொண்டிருந்தால் அதற்கு ஃப்ரீ வேர்ட் ஆர்டர் கொண்டிருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் இது ஃப்ரீ வேர்ட் ஆர்டரைக் கொண்டிருந்தால் அதற்கு ஃபிக்ஸ்டு வேர்ட் ஆர்டர் இருக்கலாம் அஃபிக்சேஷனுக்கும் இதே நிலைதான் இது அஃபிக்ஸ்களின் ஃப்ரீ வேர்ட் ஆர்டரைக் கொண்டிருந்தால் இதற்கு ஒரு ஃபிக்ஸ்டு ஆர்டர் அஃபிக்ஸ்கள் இருக்க வேண்டும் ஆனால் இது அஃபிக்ஸ்களின் ஃபிக்ஸ்டு ஆர்டரைக் கொண்டிருந்தால் இதற்கு ஃப்ரீ ஆர்டர் இருக்கும் என்று அர்த்தமல்ல அஃபிக்ஸ்களின் ஃப்ரீனஸ் ஐ கட்டுப்படுத்துவதிலிருந்து நாம் அதை அணுக வேண்டும் எனவே அது அஃபிக்ஸ்களின் ஃபிக்ஸ்டுனஸ் க்கு நகரும் மொழிகளில் அஃபிக்ஸ்களின் ஆர்டர் பொதுவாக ஃபிக்ஸ்ட் ஆனது அது ஃப்ரீயாக இருந்தால் அதுவும் ஃபிக்ஸ்டு ஆக இருக்க வேண்டும் எனவே அது அஃபிக்சேஷன் பற்றியது இரண்டாவது பொதுமைப்படுத்தல் அஃபிக்ஸ்களின் அஃபிக்சேஷன் போன்ற அஃபிக்ஸ்களின் ஆர்டரிங் மற்றும் டிஸ்கண்டின்யஸ் அஃபிக்ஸ் ஆர்டரை படிக்கிறது இன்ஃபிக்ஸிங் சர்கம்ஃபிக்ஸிங் மற்றும் இண்டெர்ஃபிக்ஸிங் இந்த மூன்றினை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இவை டிஸ்கண்டின்யஸ் இது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் போன்றவை அல்ல இவை மொழிகளில் அரிதானவை இன்ஃபிக்ஸ் சர்கம்ஃபிக்ஸ் மற்றும் இண்டெர்ஃபிக்ஸ்களை அனுமதிக்கும் பல மொழிகளைக் காணஇயலாது ஒரு மொழியில் டிஸ்கண்டின்யஸ் அஃபிக்ஸிங் இருந்தால் அதற்கு ப்ரிஃபிக்ஸிங் அல்லது சஃபிக்ஸிங் உள்ளது அதாவது இவை அரிதானவை குறைவாகவே நிகழ்கின்றன இவை இன்டர்லாக்கிங் இன்டர்லாக்டு செய்யப்பட்டவை நீங்கள் நினைவுகூற முடிந்தால் நாம் 3 வகையான அஃபிக்சேஷனைப் பற்றிப் பேசினோம் முதலாவது ப்ரெசீடிங் அஃபிக்ஸ் அதாவது ப்ரிஃபிக்ஸ் அடுத்தது ஃபாலோயிங் அஃபிக்ஸ் அதாவது சஃபிக்ஸ் இன்டர்லாக்கிங் அஃபிக்ஸ் அதாவது இன்ஃபிக்ஸ் சர்கம்ஃபிக்ஸ் இண்டெர்ஃபிக்ஸ் இந்த பொதுமைப்படுத்தல் என்ன கூறுகிறது இந்த இண்டெர்லாக்கிங் உலக மொழிகளில் மிகவும் பொதுவானவை அல்ல இவை அரிதானவை இவற்றைக் கருத்தில் கொள்வது அரிதானது ஒரு மொழியில் இந்த டிஸ்கண்டின்யஸ் இருந்தால் அது ப்ரிஃபிக்ஸ் அல்லது சஃபிக்ஸ் அல்லது இரண்டும் போன்ற தொடர்ச்சியானவற்றைக் கொண்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறது நான் இதைத் தெளிவுபடுத்தினேன் என்று நம்புகிறேன் எனவே இன்ஃபிக்ஸ் சர்கம்ஃபிக்ஸ் இண்டர்ஃபிக்ஸ் ஆகிய முதல் மூன்றும் அரிதானவை பெரும்பாலான மொழிகளில் இவை இல்லை ஆனால் மொழிகளில் இவற்றுள் ஏதேனும் இருந்தால் அதற்கு ப்ரிஃபிக்ஸ் அல்லது சஃபிக்ஸ் அல்லது இரண்டும் இருக்க வேண்டும் எனவே இது அஃபிக்ஸின் ஆர்டரைப் பற்றியது பதினாறாவது பொதுமைப்படுத்தலுக்குச் செல்வோம் இது மொழிகளில் அரிதானதாகக் கருதப்படும் சூப்ராசெக்மெண்டல் அஃபிக்ஸிங் பற்றி பேசுகிறது நான் ஒரு மொழியில் அதைக் கொண்டிருக்கிறேன் அதில் செக்மெண்டல் அஃபிக்ஸ்களும் உள்ளன அதாவது சில சந்தர்ப்பங்களில் சூப்ராசெக்மெண்டல் அஃபிக்ஸ்கள் அரிதாக இருக்கும் இருப்பினும் ஒரு மொழியில் சூப்ராசெக்மெண்டல் அஃபிக்ஸ்கள் இருந்தால் அது நிச்சயமாக செக்மெண்டல் அஃபிக்ஸ்களைக் கொண்டிருக்கும் ஒரு சான்றினைக் காணலாம் அஃபிக்ஸ்களின் ஆர்டரிங் பற்றி நாம் யோசித்துக்கொண்டிருந்தபோது பதினைந்தாவது பொதுமைப்படுத்தல் பற்றி விவாதித்தோம் இது இன்ஃபிக்ஸிங் சர்கம்ஃபிக்ஸிங் இண்டெர்ஃபிக்ஸிங் போன்ற இண்டர்லாக்கிங் அஃபிக்ஸ்களுடன் தொடர்புடையது இருப்பினும் ஒரு மொழி இவற்றைக் கொண்டிருந்தால் ப்ரிஃபிக்ஸ்கள் சஃபிக்ஸ்கள் அல்லது இவ்விரண்டையும் கொண்டிருக்கும் இப்போது அஃபிக்ஸ்களின் ஃபியூச்சர் குறித்து காண்போம் செக்மெண்டல் மற்றும் சூப்ராசெக்மெண்டல் ஃப்யூச்சர்களுக்கும் செல்லலாம் செக்மெண்டல் லெவல் என்பது ஃபோனீமிக் லெவல் என்பதை இங்கே காணலாம் அதாவது உண்மையில் செக்மெண்டல் லெவல் ஃபோனீமிக் விளக்கங்களைப் பற்றி பேசுகிறீர்கள் ஸ்ட்ரெஸ் இண்டொனேஷன் மற்றும் நாசலைசேஷன் எனவே இவை சூப்ராசெக்கெண்டல் ஃபியூச்சர்ஸ் ஆனால் தனிப்பட்ட ஃபோனீம்களைப் பற்றி பேசும்போது அது செக்மெண்டல் ஃபியூச்சராக இருக்கும் டைபாலஜிகல் பொதுமைப்படுத்துதல்களைப் பொருத்தவரை சூப்ராசெக்மெண்டல் மற்றும் செக்மெண்டலுக்கு இடையேயான தொடர்பு என்ன மொழிகளில் சூப்ராசெக்மெண்டல் அஃபிக்ஸிங் மிகவும் அரிதானது என்று அது கூறுகிறது உலகின் பெரும்பாலான மொழிகளில் சூப்ராசெக்மெண்டல் அல்லது டோனல் இன்டோனேஷனல் அல்லது நாசலைசேஷன் லெவல் ஃபியூச்சர்களைக் காணவில்லை இருப்பினும் இவை சாத்தியமற்றது அல்ல மாறாக இவை அரிதானவை என்று கருதப்படுகின்றன இங்கு கருத்தில் கொள்ளவேண்டியது என்ன ஒரு மொழியில் சூப்ராசெக்மெண்டல் அஃபிக்ஸ்கள் இருந்தால் அதில் செக்மெண்டல் அஃபிக்ஸ்களும் இருக்க வேண்டும் ஆனால் வேறு வழி ரவுண்ட் உண்மையைக் கொண்டிருக்கவில்லை அதாவது சூப்ராசெக்மெண்டல் அஃபிக்ஸேஷன் என்பது அரிதானது மற்றும் எந்தவொரு மொழியிலும் சூப்ராசெக்மெண்டல் அஃபிக்ஸ்கள் இண்டொனேஷன் ஸ்ட்ரெஸ் அல்லது நாசிலைசேஷன் உடன் தொடர்புடைய அஃபிக்ஸ்கள் உள்ளன அத்தகைய மொழிகளில் செக்மெண்டல் அஃபிக்ஸ்களைக் கண்டறிய வேண்டும் ஆனால் ஒரு மொழியில் செக்மெண்டல் அஃபிக்ஸ்கள் இருந்தால் அதற்கு சூப்ராசெக்மெண்டல் அஃபிக்ஸ்கள் இருக்காது எனவே செக்மெண்டலைக் காட்டிலும் சூப்ராசெக்மெண்டல் அஃபிக்ஸ்கள் பிரத்தியேகமானவை பெரும்பாலான மொழிகள் செக்மெண்டல் அஃபிக்ஸ்களைக் கொண்டுள்ளன மிகச் சில மொழிகளில் சூப்ராசெக்மெண்டல் அஃபிக்ஸ்கள் இருக்கும் சூப்ராசெக்மெண்டல் அஃபிக்ஸ்கள் அரிதானது என்பதைக் கருத்தில் கொண்டால் ஒரு குறிப்பிட்ட மொழியில் சூப்ராசெக்மெண்டல் இருந்தால் அது உறுதியாக செக்மெண்டல் அஃபிக்ஸ்களையும் கொண்டிருக்கும் என்று கூறுகிறது இது மார்ஃபாலஜிகல் டைபாலஜி தொடர்பான 16 வது பொதுமைப்படுத்தல் பற்றியது நாம் ப்ரிசிடென்ஸ் ஆர்டரைக் கொண்ட அஃபிக்ஸ்களின் ஆர்டருடன் தொடர்புடையதைக் காண்போம் ப்ரிசிடெண்ஸ் ஆர்டர் என்றால் x என்பது y க்கு முன்னதாக இருந்தால் x என்பது y க்கு முன் நிகழ்கிறது இது புரிந்துகொள்ள எளிதானது Unemployed என்பதில் un என்பது மீதமுள்ள சொல்லின் முன்புள்ள ப்ரிஃபிக்ஸ் எனவே ப்ரிசிடென்ஸ் பற்றி பொதுமைப்படுத்தல் என்ன கூறுகிறது இது பதினேழாவது மார்ஃபாலஜிகல் டைபாலஜிகல் பொதுமைப்படுத்தலாகும் இது crosslinguistically ப்ரிஃபிக்ஸிங்கை விட சஃபிக்ஸிங் அடிக்கடி நிகழுமென்று கூறுகிறது பொதுவாக நீங்கள் உலகின் மொழிகளில் பல ப்ரிஃபிக்ஸ்களைக் காணவில்லை மாறாக நீங்கள் அதிகமான சஃபிக்ஸ்களைக் காணலாம் 2 காரணிகளைக் கருத்தில் கொள்ளும்போது சஃபிக்ஸிங் இன் இந்த ஒட்டுமொத்த ப்ரிஃபெரென்ஸ் படம் மேலும் வேறுபடுகிறது அந்த 2 காரணிகள் யாவை ஒன்று இண்டிவிஜுவல் அஃபிக்ஸ்களின் ஃபன்க்ஷன் இண்டிவிஜுவல் அஃபிக்ஸ்களின் ஃபன்க்ஷன் என்று கூறும்போது அவை எந்த வகையான அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது அவை எந்த வகையான சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட்டைப் பின்பற்றுகின்றன என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அவை சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட்டைப் பின்பற்றுகின்றனவா உறுதியானதா இண்டிவிஜுவல் அஃபிக்ஸ்களின் செயல்பாட்டுடன் தொடர்புடையவை இவை இரண்டாவது காரணி என்ன இரண்டாவது காரணி வேர்ட் ஆர்டர் வகை எது எதற்கு முன் வருகிறது அல்லது எதற்குப் பின் வருகிறது இவ்விசயத்தில் Dryer மற்றும் Haspelmaths எழுதிய World Atlas of Languages projectலிருந்து சில தரவை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் அவை 466 மொழிகளில் கண்டறியப்பட்டன 431 சஃபிக்ஸ்களைக் கொண்டுள்ளன புள்ளிவிவரங்களை நினைவில் வைத்து மீண்டும் மொராவ்சிக் புத்தகத்தைப் பார்க்கவும் இது WALS தரவு WALS தரவு 466 மொழிகளின் மாதிரி அளவு இவற்றிலிருந்து Dryer 431 மொழிகளில் கேஸ் அஃபிக்ஸ்கள் உள்ளன என்பதை ஆராய்ந்தார் இந்த 431 இல் இந்த கேஸ் அஃபிக்ஸ்கள் 35க்கு மட்டுமே கேஸ் ப்ரிஃபிக்ஸ் உள்ளன புள்ளிவிவரங்களைப் பாருங்கள் எண்களைப் பாருங்கள் பதினேழாம் பொதுமைப்படுத்தல் அப்படித்தான் வருகிறது அது என்ன சொல்கிறது Crosslinguistically சஃபிக்ஸிங் ப்ரிஃபிக்ஸிங் ஐ விட அடிக்கடி நிகழ்கிறது இது மீண்டும் ஆய்வு செய்யப்பட்ட மாதிரியிலிருந்து ப்ரிஃபிக்ஸ்கள் மற்றும் சஃபிக்ஸ்களின் occurrences எண்ணிக்கையுடன் தொடர்புடையது எனவே 466 என்பது அதில் உள்ள மாதிரி 431 மொழிகளில் கேஸ் அஃபிக்ஸ்கள் உள்ளன இந்த 431 அஃபிக்ஸ்களில் 35 மட்டுமே ப்ரிஃபிக்ஸ்களைக் கொண்டுள்ளன மீதமுள்ள அனைத்திற்கும் சஃபிக்ஸ்களே உள்ளன அதாவது பதினேழாவது பொதுமைப்படுத்தல் நடைமுறைக்கு வருகிறது இப்போது பதினெட்டாவது பொதுமைப்படுத்தல் இதனோடு தொடர்புடையது கேஸ் அஃபிக்ஸ் சஃபிக்ஸுடன் இருக்கும் மீண்டும் அதே தரவை இங்கேயும் பயன்படுத்தலாம் எனவே இந்த 446 31 அவற்றில் கேஸ் அஃபிக்ஸ்கள் உள்ளன மேலும் 35 க்கு மட்டுமே கேஸ் ப்ரிஃபிக்ஸ்கள் உள்ளன இது 431 இல் இல்லை மன்னிக்கவும் தரவை கொஞ்சம் தவறாகப் பெற்றுள்ளேன் என்று நினைக்கிறேன் எனவே அவர்கள் ஆய்வு செய்த மொத்த மாதிரிகளின் எண்ணிக்கை 466 35 ப்ரிஃபிக்ஸ்கள் 431 சஃபிக்ஸ்கள் உள்ளன crosslinguistically கேஸ் அஃபிக்ஸ்கள் சஃபிக்ஸ்டாக இருக்கும் இது பொதுவாக ப்ரிஃபிக்ஸ்டு இல்லை ஏனெனில் கேஸ் ப்ர்ஃபிக்ஸ்களின் எண்ணிக்கை 35 மட்டுமே எனவே பதினேழாம் மற்றும் பதினெட்டாம் இவை எப்படியேனும் தொடர்புடைய டைபாலஜிகல் பொதுமைப்படுத்துதல்கள் ஆகும் கடைசியாக ஆனால் குறைவாக அல்ல crosslinguistic மார்ஃபாலஜிகல் டைபாலஜி விசயத்தில் முதலில் அதைப் படிப்போம் வெர்ப் ஃபைனல் சொற்றொடர்களின் வரிசை மற்றும் போஸ்ட்போசிஷன்களைக் கொண்ட மொழிகள் எப்போதுமே பிரத்தியேகமாக சஃபிக்ஸிங் பெற்றிருக்கும் இது உலகில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் பொருந்தாது ஆனால் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் போலவே அவற்றில் பெரும்பாலானவை எனவே இது என்ன மொழியில் வெர்ப் ஃபைனல் செண்டென்ஸ் அல்லது ஒரு வெர்ப் ஃபைனல் ஆர்டர் இருந்தால் இந்தியில் SOV maine khaanaa khaayaa என்பதன் அர்த்தம் I food ate என்பதாகும் இந்த விசயத்தில் போஸ்ட்போசிஷன்கள் எப்போதுமே பிரத்தியேகமாக சஃபிக்ஸிங் உடன் இருக்கும் தெற்காசிய மொழிகளில் பெரும்பாலானவை போஸ்ட்போசிஷன்களைப் பின்பற்றுகின்றன எனவே ஒரு மொழியில் வெர்ப் ஃபைனல் செண்டென்ஸ் அல்லது ஒரு வெர்ப் ஃபைனல் ஆர்டர் இருந்தால் போஸ்ட்போசிஷன்கள் எப்போதும் பிரத்தியேகமாக சஃபிக்ஸிங்உடன் இருக்கும் நீங்கள் உண்மையில் ப்ரிஃபிக்ஸ் வடிவத்தில் பார்க்கவில்லை எனவே இது மார்ஃபாலஜிகல் டைபாலஜியில் நாம் கொண்டிருந்த பொதுமைப்படுத்துதல்களைப் பற்றியது ஒவ்வொரு பொதுமைப்படுத்தல்களையும் படித்துவிட்டு கேம்பிரிட்ஜ் யுனிவர்சிட்டி பிரஸ் வெளியிட்ட மொராவ்சிக்கின் Introducing Language and Linguistics குறிப்புப் புத்தகத்திற்குச் செல்லுங்கள் அங்கு கொடுக்கப்பட்டுள்ள தரவைப் பார்க்கும்போது நாம் பட்டியலிட்டுள்ள பொதுமைப்படுத்துதல்களுடன் நீங்கள் அதைக் கணக்கிடும்போது ஒரு பெரிய அனுபவத் தரவு கிடைக்கிறது என்பதை கண்டுபிடிப்பீர்கள் பின்னர் நீங்கள் புரிந்துகொள்வது எளிதாக இருக்கும் இதன் மூலம் மார்ஃபாலஜிகல் டைபாலஜியின் இந்த பகுதியை அறிமுகத்துடன் முடிக்கிறேன் நான் எப்படித் தொடங்கினேன் இந்த குறிப்பிட்ட அலகு எப்படி முடிந்தது என்பதை மீண்டும் கூறுகிறேன் மார்ஃபாலஜிகல் அடிப்படைகள் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன் இது ஏன் முக்கியமானது மார்ஃபாலஜி என்றால் என்ன இயற்கையான மொழியின் மார்ஃபாலஜிகல் அமைப்பில் பயன்படுத்தப்படும் அடிப்படை சொற்கள் என்ன மற்றும் மார்ஃபாலஜிகல் பிரிவில் நாம் காணக்கூடிய பேட்டர்ன்கள் என்ன மேலும் ஃபன்க்ஷனல் டைபாலஜியில் பங்காற்றும் மொழியியலாளர்களால் இதுவரை அடையாளம் காணப்பட்ட 19 பொதுமைப்படுத்தல்கள் இவை இங்குள்ள ஃபார்மல் டைபாலஜி குறித்து நான் அதிகம் கவனம் செலுத்தவில்லை இது ஒரு அடிப்படை நிலை பாடம் என்பதால் எனது கவனம் முதன்மையாக ஃபன்க்ஷனில் இருக்கப் போகிறது ஆனால் ஃபன்க்ஷனில் மட்டும் அல்ல ஃபார்மல் கோட்பாடுகளைப் பற்றி நான் ஏற்கனவே கொஞ்சம் பேசினேன் மேலும் நான் ஃபார்மல் ஸ்டஃப்க்குச் செல்கிறேன் ஆனால் பொதுமைப்படுத்துதல்களைப் பொறுத்தவரை உங்களுக்கான எனது பரிந்துரை ஒவ்வொரு பொதுமைப்படுத்தல்களையும் கவனமாகப் பார்ப்பது பல்வேறு அமர்வுகளில் விவாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வடிவங்களையும் கவனமாகப் பார்த்து பின்னர் நீங்கள் பேசும் மொழிகளைக் கண்டுபிடிப்பது அல்லது அவை பின்பற்றுகின்றனவா இப்பொதுமைப்படுத்தல்கள் உங்கள் மொழிகளுக்கு உரியனவாக இருக்கின்றனவா என்பதைக் கண்டறியுங்கள் நீங்கள் ஒரு மல்டிலிங்குவலாக இருந்தால் மேலும் உங்கள் சொந்த மொழியின் அடிப்படை கட்டமைப்பை நீங்கள் அறிந்திருந்தால் பொதுமைப்படுத்தல்கள் உங்கள் மொழியில் பொருந்துமா என்பதைக் கண்டறியவும் அனைத்து டைபாலஜிகல் பிரிவுகளிலும் இதேபோன்ற பொதுமைப்படுத்தல்கள் விவாதிக்கப்பட உள்ளன சிண்டாடிக் ஃபோனாலஜிகல் லெக்சிகல் மற்றும் பிற இதன் மூலம் நான் மார்ஃபாலஜிகல் டைபாலஜி பகுதியை முடிக்கிறேன் உங்களுக்கு ஏதேனும் குழப்பம் இருந்தால் என்னிடம் திரும்பி வாருங்கள் நன்றி குறிச்சொற்கள் ஓவர் வெர்சஸ் ஸீரோ அஃபிக்ஸ் சிண்டாக்மேடிக் வெர்சஸ் பாராடிக்மேடிக் ரிலேஷன் ஃப்ரீ வெர்சஸ் ஃபிக்ஸ்டு ஆர்டர் ஆஃப் அஃபிக்ஸ் டிஸ்கண்டின்யஸ் அஃபிக்ஸ் ஆர்டர் சூப்ராசெக்மெண்டல் அஃபிக்ஸிங் ப்ரிசிடென்ஸ் ஆர்டர்